இன்று நான் ஒளியின் விளிம்பு விளைவு பற்றி விளக்க உள்ளேன் நாம் ஒளியின் குறுக்கீட்டு விளைவு பற்றியும் அதனை சோதனையின் மூலமும் பார்த்தோம் இப்பொழுது நாம் விளிம்பு விளைவு பற்றியும் அதனுடைய சோதனைகளும் ஆய்வுகூடத்தில் பார்க்கலாம் விளிம்பு விளைவு என்பது ஒளியானது வளையும் பொழுது ஏற்படுவதாகும் பொதுவாக ஒளியானது நேராகச் செல்லும் என்று பார்த்திருக்கிறோம் ஆனால் அது எல்லா நேரங்களிலும் உண்மையல்ல ஏனென்றால் ஒளியின் அலை கொள்கைப்படி அது அனைத்து திசைகளிலும் செல்லும் இங்கு ஒரு சிறிய துவாரம் உள்ளது ஒளியானது இதன் வழியாக நேராகச் சென்று இந்த இடத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இப்பொழுது இங்கு பார்த்தீர்களானால் ஒளியானது மற்ற திசைகளிலும் கூட காணப்படுகிறது எந்த ஒளியாக இருந்தாலும் இந்தத் திசையில் வந்தாள் அது இதை கடந்து இந்த திசையில் தான் போகவேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அது வளைந்து மற்ற திசைகளிலும் செல்கிறது இது ஏனென்றால் விளிம்பு விளைவு காரணமாகத்தான் ஒளியின் இந்த தன்மைக்கு நாம் ஐகன் கோட்பாடை பின்பற்ற வேண்டியுள்ளது இதை ஐகன் ஃப்ரனெல் கோட்பாடு என்றும் கூறலாம் ஐகன் கோட்பாட்டின்படி வேவ் ஃப்ரண்ட் இல் ஒவ்வொரு புள்ளியும் ஒரு புதிய ஒளி மூலமாக கருதப்படுகிறது ஒளியானது வரும்பொழுது நாம் தள அலையை வரைந்து இருக்கிறோம் இந்த தள வேவ் ஃப்ரண்ட் என்ன என்றாள் இந்தத் தளத்தில் அனைத்து கட்டங்களும் சமமாக இருக்கும் வெவ்வேறு தளத்தில் வெவ்வேறு கட்டங்கள் இருக்கும் அதாவது ஒரே தளத்தில் ஒரே கட்டம் தான் இருக்கும் இதைத்தான் வேவ் ஃப்ரண்ட் என்கிறோம் இது தளமாக அல்லது கோளமாக இருக்க முடியும் இதுதான் தள அலை என்கிறோம் இதில் கட்டங்கள் சமமாக இருக்கிறது இதை கோள அலை என்கிறோம் இதிலும் கட்டங்கள் சமமாக இருக்கிறது இது உருளை வடிவமாகக் கூட இருக்கலாம் அதிலும் கட்டங்கள் சமமாக இருக்கும் இப்பொழுது ஒளியானது இந்த தடையின் மீது விழுகிறது இதில் சிறிய துவாரம் உள்ளது இதன்மேல் ஒரு வேவ் ஃபிரண்ட் விழுகிறது இப்பொழுது இது இரண்டாம் நிலை மூலமாக செயல்படுகிறது நீங்கள் இதை இரண்டாம் நிலை ஒளி மூலம் என்று கூறலாம் இது ஒளியை உமிழ்கிறது இதிலிருந்து கோள வடிவ அலைகள் உருவாகின்றன ஒரு புதிய ஒளி மூலத்திலிருந்து புறப்படுவது போல் இது அனைத்து திசைகளிலும் பரவுகிறது இதுதான் ஒரு தள அலை இது தடையில் இருக்கும் ஒரு துவாரத்தின் வழியாக வந்து கோள வடிவ அலைகள் உருவாகின்றன என்று உங்களுக்கு நான் காண்பித்திருக்கிறேன் இதில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் ஒரு இரண்டாம் நிலை ஒளி மூலமாக செயல்படுகிறது மேலும் அவை சிறுஅலைகளை உமிழ்கிறது இப்பொழுது இந்த தனிப்பட்ட சிறுஅலைகளிலிருந்து நீங்கள் வேவ் ஃபிரண்ட் பெறுகிறீர்கள் இந்த தனிப்பட்ட வேவ் ஃபிரண்ட் ஒளி மூலங்களாக செயல்படுகிறது அவற்றிலிருந்து சிறு அலைகள் உருவாகின்றன அவை நகருகின்றன முன் நோக்கி செல்கின்றன இப்பொழுது அவற்றில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் இரண்டாம் நிலை மூலமாக செயல்பட்டு அவை புதிய சிறு அலைகளை உண்டுபண்ணுகின்றன இந்த சிறு அலைகளிலிருந்து நமக்கு வேவ் ஃபிரண்ட் கிடைக்கிறது அல்லது வேவ் ஃபிரண்ட் லிருந்து சிறு அலைகள் கிடைக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த அலைகள் இவ்வாறு நகர்கின்றன என்று ஐகன் கோட்பாடு கூறுகிறது இந்த அலைகள் அவற்றிற்குள்குறுக்கீட்டு விளைவு ஏற்படுத்துகின்றன நமக்கு எந்த வகையான சிறு அலைகளாக இருந்தாலும் அவை குறுக்கீட்டு விளைவு ஏற்படுத்துகின்றன அந்த சிறு அலைகளினால் ஏற்படும் குறுக்கீட்டு விளைவை நாம் விளிம்பு விளைவு என்கிறோம் விளிம்பு விளைவு என்பது குறுக்கீட்டு விளைவு தான் ஆனால் அவை சிறு அலைகளினால் ஏற்படுபவை அவற்றில் இரண்டு வகை உள்ளது ஒன்று ஃப்ரெனெல் விளிம்பு விளைவு மற்றொன்று பிரான்ஹோபெர் விளிம்பு விளைவு இந்தப் பாகுபாடு ஆனது ஒளி மூலத்திற்கும் திரைக்கும் விளிம்பு விளைவை ஏற்படுத்தும் தடைக்கும் உள்ள தூரத்தை சார்ந்தது ஒளி மூலம் அல்லது திரை அல்லது இரண்டும் தடையை பொருத்து ஒரு நிலையான தூரத்தில் இருந்தால் அதை நாம் ஃப்ரெனெல் விளிம்பு விளைவு என்கிறோம் ஒளி மூலத்திற்கும் திரைக்கும் இடையேயான தூரம் முடிவில்லாததாக இருந்தால் அதை பிரான்ஹோபெர் விளிம்பு விளைவு என்கிறோம் நாம் இங்கே பிரான்ஹோபெர் விளிம்பு விளைவு பற்றி விவாதித்து அதன் சோதனையையும் செய்யவுள்ளோம் ஃப்ரெனெல் விளிம்பு விளைவு பற்றி சிறிது விவாதித்து அதனுடைய ஒரு சோதனையும் உங்களுக்கு செய்துகாட்ட முயற்சிக்கிறேன் பிரான்ஹோபெர் விளிம்பு விளைவில் திரையும் ஒளி மூலமும் முடிவில்லா தொலைவில் உள்ளது அதனால் படுகதிர் மற்றும் திரையில் இமேஜ் உண்டாக்கும் கதிர்களும் இணையாக இருக்கின்றன ஆய்வுகூடத்தில் இந்த நிபந்தனையை கான்வெக்ஸ் லென்சை உபயோகப்படுத்தி நாம் இணையான கதிர்களை ஏற்படுத்துகிறோம் அதற்கு ஒளி மூலத்தை லென்ஸின் குவிய தூரத்தில் வைத்தாள் நமக்கு இணையான கதிர்கள் வெகு தூரத்திலிருந்து வருவது போல் கிடைக்கிறது இந்த இணையான கதிர்கள் பொருளின் மீது விழுகிறது பிறகு இது விளிம்பு விளைவு ஏற்படுத்துகிறது இந்த சிகப்பு கோடுகள் விளிம்பு விளைவினால் ஏற்படுத்தப்பட்டகதிர்கள் ஆகும் இந்த நீல நிறக் கோடுகள் வேறொரு கோணத்தில் ஏற்படுத்தப்பட்ட விளிம்பு விளைவினால் ஏற்படுத்தப்பட்டகதிர்கள் இப்பொழுது நமக்கு இந்த விளிம்பு விளைவினால் ஏற்படும் இமேஜ் ஆனது நமக்கு முடிவில்லா தொலைவில் கிடைக்கும் திரையில் பெறுவதற்காக நாம் இங்கு கான்வெக்ஸ் லென்சை அதனுடைய குவிய தூரத்தில் வைத்துள்ளோம் இப்பொழுது நமக்கு திரையில் சில இமேஜ்கள் கிடைக்கின்றன இவை வெவ்வேறு கோணத்தில் ஏற்பட்டதாகும் இதுவே பிரான்ஹோபெர் விளிம்பு விளைவாகும் நாம் மூன்று வகையான விளிம்பு விளைவுகளை பற்றி விவாதிக்கலாம் ஒன்று ஒற்றைப் பிளவு விளிம்பு விளைவு இரண்டாவது இரட்டைப் பிளவு விளிம்பு விளைவு மூன்றாவதாக பல பிளவுகள் விளிம்பு விளைவு அல்லது விளிம்பு விளைவுக் கீற்றணி முதலில் ஒற்றைப் பிளவு விளிம்பு விளைவை பார்க்கலாம் இங்கே இணையான கதிர்கள் வருகின்றன இவற்றிற்கான அலைச் சமன்பாடு கீழ்க்கண்டவாறு நாம் எழுதலாம் E E0 e iωt k இது ஒரு சிக்கலான குறியீடாகும் இந்த சமன்பாட்டை நாம் cos மற்றும் sin பாகங்களாக எழுதலாம் நீங்கள் மெய்யான மற்றும் கற்பனையான பகுதிகளை எடுத்துக் கொண்டால் அதுதான் ஒரு அலை சமன்பாட்டை குறிப்பதாகும் இந்த சமன்பாடு E E0 Sin ωt kx Or E E0 Cos ωt kx ±Φ இது நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றாகும் இது ஒரு சிக்கலான சமன்பாடு ஆகும் இதை நாம் ஏன் எடுத்துக்கொண்டோம் என்றால் இதை வைத்து கணக்கீடு செய்வது சுலபமாகும் இந்த ஒற்றைப் பிளவு என்றாள் இதில் ஒரு குறிப்பிட்ட நீளத்திற்கான பிளவு உள்ளது அதனுடைய நீளமானது a என்று இருக்கட்டும் பிளவானது மையத்தில் இருக்கிறது நாம் அதை O என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது ஒளியானது இந்த ஒற்றைப் பிளவு மேல் விழுகிறது பிறகு இந்தக் கோணத்தில் விளிம்பு விளைவை ஏற்படுத்துகிறது நாம் இங்கு Ɵ என்ற ஒரு கோணத்தை படத்தில் காட்டியுள்ளோம் இந்த தூரமானது OP0 என்று இருக்கட்டும் இது R என்று எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது நாம் Ɵ என்ற கோணத்தில் உள்ள விளிம்பு விளைவினால் ஏற்பட்ட கதிரை வரைந்தோம் என்றால் அது P என்ற புள்ளியில் சந்திக்கிறது அதனுடைய தூரமானது R பிளஸ் ẟ ஆகும் இங்கு டெல்டா என்பது என்ன டெல்டா என்பது பாதை வேறுபாடாகும் டெல்டா என்பது y sin Ɵ மதிப்பிற்கு சமமாகும் இங்கு மையத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் y என்ற புள்ளியை எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது y அச்சில் ஒரு சிறிய அகலத்தில் dy எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது இதன் வழியாக ஒளியானது சென்றாள் அதனுடைய பாதை நீளமானது R மதிப்பைவிட வித்தியாசமாக இருக்கும் இப்பொழுது y யிலிருந்து நீங்கள் ஒரு நார்மல் வரைந்தால் படத்தில் காட்டியபடி இவை இரண்டும் இணையாக உள்ளன இப்பொழுது இவற்றிற்கு இடையேயான பாதை வேறுபாடானது y sin Ɵ இது Ɵ கோணத்திற்கு எதிராக உள்ளது எனவே பாதை வேறுபாடானது y sin Ɵ ஆகும் இவை இரண்டும் இணையான கதிர்கள் ஆகும் இப்பொழுது திரைக்கும் பிளவுக்கும் இடையேயான மிகக் குறைந்த தூரம் R என்று எடுத்துக் கொண்டால் நமக்கு கிடைக்கும் பாதை வேறுபாடானது y sin Ɵ ஆகும் இதற்கு சமமான கட்ட வேறுபாடு 2 π λ y இப்பொழுது படத்தில் காட்டிய P என்ற புள்ளியில் வீச்சு என்னவாக இருக்கும் அதனுடைய அலை என்னவாக இருக்கும் அலை சமன்பாடு என்னவாக இருக்கும் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அலைச் சமன்பாடு ஆனது E E0 e iωt k இங்கு E0 என்பது வீச்சு ஆகும் இப்பொழுது இங்கு காட்டியபடி இந்த இடத்தில் அனைத்தும் ஒரே விதமான இடப்பெயர்ச்சி E உடன் உள்ளது அல்லது ஒரேவிதமான ஒரே மதிப்புள்ள வீச்சு உடையவையாக இருக்கின்றன இப்பொழுது இந்த சிறிய dy நீளத்திற்கு நாம் சமன்பாட்டை கீழ்க்கண்டவாறு எழுதுகிறோம் இந்த சமன்பாட்டை a2 மற்றும் a2 மதிப்புக்கு தொகையீடு செய்ய வேண்டும்

இப்பொழுது தொகையீடு செய்தாள் Ep Eo iksinƟ e ikasinƟ2 e ikasinƟ2 e iwt Rk இப்பொழுது நாம் கீழ்க்கண்ட சமன்பாட்டை பெறுகிறோம் இங்கு வீச்சு ஆனது நமக்கு Eo a என்று கிடைக்கிறது Ep Eo a sin β β e iwt - Rk இங்கு நிறைய சிறு அலைகள் உள்ளன இவற்றிற்கு வீச்சுகள் ஆனது ஒரு குறிப்பிட்ட மதிப்பை சார்ந்தது இங்கு β ka sinƟ 2 இப்பொழுது குறிப்பிட்ட Ɵமதிப்பை பொறுத்து β மாறுகிறது இப்பொழுது ஒற்றை பிளவின் இன்டன்சிட்டி ஆனது கீழ்க்கண்டவாறு நமக்கு கிடைக்கிறது இன்டன்சிட்டி I Ep Ep Io Sin2β β2 If β k a Sin β 2 πa sin Ɵ λ If β 0 Sin β β 1 I I o பீட்டா பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுது இன்டர்சிட்டி மேக்ஸிமம் ஆக கிடைக்கிறது இதுதான் மேக்ஸிமம் பெறுவதற்கான நிபந்தனையாகும் பீட்டா எப்பொழுதும் ஒன்றுக்கு குறைவாகவே இருக்கிறது இதுதான் நாம் முதன்மை மேக்ஸிமம் பெறுவதற்கான நிபந்தனையாகும் இப்பொழுது பீட்டா mπ ஆக இருக்கும்பொழுது m மதிப்பானது கீழ்க்கண்டவாறு இருக்கிறது

I 0 இதுதான் மினிமம் பெறுவதற்கான நிபந்தனையாகும் இதுதான் முதன்மை மேக்ஸிமம் மினிமம் பெறுவதற்கான நிபந்தனையாகும் படத்தில் கண்டவாறு நமக்கு 2π 3π 2π 3π ஆகிய இடங்களில் மினிமம் கிடைக்கிறது இதற்கு இடைப்பட்ட இடங்களில் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கிறது இதுதான் இரண்டாம் மேக்ஸிமம் பெறுவதற்கான நிபந்தனை இரண்டாம் நிலை மேக்ஸிமம் பெறுவதற்கு நாம் கீழ்க்கண்டவாறு பகுக்க வேண்டியிருக்கிறது dIβ dβ 0 K மற்றும் அலைநீளம் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும்பொழுது Iβ மற்றும் I Ɵ இரண்டும் சமமாக இருக்கிறது படத்தில் கண்டவாறு β ≠ 0 எனில் நமக்கு முதன்மை மேக்ஸிமம் கிடைக்கிறது Sin β ≠ 0 நமக்கு மினிமம் கிடைக்கிறது படத்தில் காட்டியபடி விகித படத்தில் y அச்சில் tan β என்று எடுத்துக் கொண்டால் 2 வளைவுகளும் வெட்டுகின்றன இப்பொழுது β மதிப்பானது 3π2 மதிப்பிற்கு சமம் இல்லை இதனுடைய மதிப்பானது 1 435 என்று கிடைக்கிறது அடுத்தது 5 π2 இல்லை இதன் மதிப்பு 1 45π அல்லது 1 அடுத்தது ஒன்று இல்லை அதன் மதிப்பானது 1 இவையெல்லாம் நமக்கு முதன்மை மேக்ஸிமம் பெறுவதற்கான நிபந்தனைகள் ஆகும் அதாவது β பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுது Ɵ மதிப்பும் பூஜ்யம் ஆகும் விளிம்பு விளைவு மினிமம் β என்பது mπ என்று நமக்கு கிடைக்கிறது அப்பொழுது a sin Ɵ என்பது m λ மதிப்பிற்கு சமமாக இருக்கிறது இங்கே m பூஜ்ஜியம் இல்லை இங்கே m மதிப்பானது ±1 ±2 etc இரண்டாம் நிலை மேக்ஸிமம் பெறுவதற்கான நிபந்தனை படத்திலிருந்து நாம் பெறலாம் அதாவது β ± 1

47 இது சுமாராக 3π2 5 π 2 7 π 2 என்று இருக்கிறது இவ்வாறாக நமக்கு ஒற்றைப் பிளவு விளிம்பு விளைவு அமைப்பு கிடைக்கிறது மீண்டும் அடுத்த வகுப்பில் இரட்டைப் பிளவு விளிம்பு விளைவு பற்றி பார்க்கலாம்